எனவே நாம் இப்பொழுது P மற்றும் PQV பஸ்களின் இணைத்தல் தொடர்பாக விவாதித்தோம் எனவே ஒரு தொலைவில் அமைந்துள்ள பஸ் மின்னழுத்தத்தை Pபஸ் என்று அழைக்கப்படும் வேறொரு பஸ்ஸில் இருந்து கட்டுப்படுத்த முடியும் என்று நாம் கூறினோம் PQVபஸ் என்று நீங்கள் அழைப்பதின் மின்னழுத்த அளவை ஒருவர் Pபஸ்ஸில் இருந்து கட்டுப்படுத்த முடியும் எனவே Pபஸ் அடிப்படையில் எந்த வினைத்திறனும் குறிப்பிடப்படாத ஒரு உற்பத்தி செய்யும் பஸ் ஆகும் எனவே Pபஸ்ஸில் மட்டும் Pகுறிப்பிடப்பட்டுள்ளது அது அறியப்பட்டதுதெரியாதது அந்த மின்னழுத்த அளவு கோணம் மற்றும் வினைத்திறன் ஆகும் எனவே மறுபக்கத்தில் PQV பஸ்ஸில் இது ஒரு தொலைவில் உள்ள மின்னழுத்த கட்டுப்பாட்டு பஸ் ஆகும் இதன் உண்மையான திறன் வினைத்திறன் மற்றும் மின்னழுத்த அளவு ஆகிய இந்த அனைத்து 3 அளவுகளும் PQV பஸ்ஸில் குறிப்பிடப்பட்டுள்ளன ஆனால் PQV பஸ்ஸில் டெல்டா தெரியாதது ஆகும் எனவே PQV பஸ்ஸின் மின்னழுத்த அளவு PV பஸ்ஸினால் கட்டுப்படுத்தப்படுகிறது எனவே அதில் நாம் என்ன செய்ய வேண்டும் இது வகுப்பறை பயிற்சிபாடம் ஆகும் எனவே Pமற்றும் PQV பஸ்ஸின் இந்த வகையான கருத்துக்காக ஜேகோபியன் மேட்ரிக்ஸ் உருவாக்கத்தின் தொடர்பாக நாம் விளக்குவோம் நாம் ஒரு சிறிய எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம் மற்றும் அதனுடன் ஜேகோபியன் உருவாகும் என்பதை நாம் பார்ப்போம் எடுத்துக்காட்டாக உங்களிடம் 4 பஸ் 1 2 3 4 உள்ளது என்னும் ஒரு எளிமையான ஆரவழி பிணையத்தை கருதுங்கள் அங்கே 4 பஸ்கள் உள்ளன இந்த பஸ் 1 ஒரு ஸ்லாக் பஸ் இது ஸ்லாக் பஸ் ஆகும் பின்னர் இந்த பஸ் 2 அதை நாம் ஒரு Pபஸ் என்று அனுமானித்துள்ளோம் பஸ் 3 ஐ நாம் ஒரு PQ பஸ் என்று அனுமானித்துள்ளோம் மற்றும் பஸ் 4 இது ஒரு PQV பஸ் ஆகும் எனவே இது ஜேகோபியன் எவ்வாறு உருவாக முடியும் என்பதைக் காட்டும் ஒரு சிறிய எடுத்துக்காட்டு ஆகும் எனவே பஸ் 4 அந்த மின்னழுத்த அளவு குறிப்பிடப்பட்டுள்ளது இது ஒரு PVபஸ் இல்லை இது PQV பஸ் ஆகும் PQV 3 அனைத்து அளவுகளும் குறிப்பிடப்பட்டுள்ளன மற்றும் இந்த பஸ்ஸிலிருந்து எனவே இது ஒரு தொலைவில் அமைந்துள்ள பஸ் ஆகும் எடுத்துக்காட்டாக இந்த பஸ்ஸில் இருந்து நீங்கள் இந்த பஸ்ஸின் மின்னழுத்த அளவை கட்டுப்படுத்துகிறீர்கள் பின்னர் தெரிந்த Pதெரியாத Q நம்மிடம் உள்ளது அதாவது இந்த மின்னழுத்த அளவு பராமரிக்கப்பட முடியும் என்பது போல இந்த பஸ்ஸில் போதுமான Q ஐ நீங்கள் உட்செலுத்த வேண்டும் அதாவது ஜேகோபியன் எவ்வாறு உருவாக முடியும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் எனவே பஸ் 2 இங்கே ஒரு Pபஸ் ஆகும் பஸ் 2 ஒரு Pபஸ் என்று நான் இங்கே எழுதியுள்ளேன் பஸ் 3 ஒரு PQ பஸ் ஆகும் மற்றும் பஸ் 4 PQVபஸ் ஆகும் எனவே ஒரு P பஸ்ஸை கொண்டுள்ள இந்த அமைப்பிற்காக PQVபஸ்ஸின் மின்னழுத்தத்தை நீங்கள் கட்டுப்படுத்துகிறீர்கள் அது பஸ் 4 ஆகும் சமன்பாட்டின் மிகுதிப்படுத்திய தொகுதி சமன்பாடு 84 மற்றும் 85 இனால் கொடுக்கப்பட்ட வடிவத்தை எடுத்துள்ளது அதாவது Vஐ நீங்கள் பார்த்தால் VV2 V3 மற்றும் இதில் ஏனெனில் உங்களது PQV பஸ் ஸ்லாக் பஸ் மின்னழுத்தம் உங்களுக்கு தெரியும் மற்றும் PQVபஸ்ஸுக்காக மின்னழுத்த அளவு கூட தெரியும் எனவே Vஉண்மையில் V2 மற்றும் V3 ஆகிய 2 அளவுகளுக்கு கீழ் வருகிறது இது சமன்பாடு 84 ஆகும் இதேபோல Q நீங்கள் Pபஸ்ஸில் பார்த்தால் இது ஒரு ஸ்லாக் பஸ் ஆகும் எனவே ஆனால் Pபஸ்ஸில் உங்களது Q தெரியாது ஆனால் பஸ் 3 மற்றும் பஸ் 4 ஆகிய இரண்டு விஷயங்களிலும் Q என்னவென்று தெரியும் எனவே QQ3 Q4 எனவே 2 மாறிகள் ஆகும் எனவே இது சமன்பாடு 85 என்று கூறுங்கள் பின்னர் ஆனால் 2 3 மற்றும் 4 ஆகிய அனைத்து விஷயங்களிலும் P பஸ் PQ அனைத்து விஷயங்களிலும் என்பது தெரியாது எனவே நீங்கள் ஐ கூட பெற வேண்டும் எனவே தெரியாது ஆகையால் இந்த ஒன்றின் ஜேகோபியன் மேட்ரிக்ஸை நீங்கள் உருவாக்கினால் பின்னர் அனைத்து விஷயங்களில் 2 3 மற்றும் 4 இல் Pதெரியும் அதாவது P2 P3 P4இந்த கலப்பு மேட்ரிக்ஸை நீங்கள் பன்முறை பார்க்க வேண்டும் P2 P3 P4 Q3 Q4 P22 P23 P24 P32 P33 P34 P42 P43 P44 Q32 Q33 Q34 Q42 Q43 Q44 P2V2 P2V3 P3V2 P3V3 P4V2 P4V3 Q3V2 Q3V3 Q4V2 Q4V3 2 3 4 V2 V3 0 ஆகையால் இது உங்களது ஜேகோபியன் மேட்ரிக்ஸ் ஆகும் இந்த வழியில் ஜேகோபியன் மேட்ரிக்ஸ் உருவாகும் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் இந்த மேட்ரிக்ஸை பார்த்தால் உண்மையில் இதன் வரிசைமுறை 5×5ஆகும் எனவே உண்மையில் அதாவது ஜேகோபியன் உருவாகிவிட்டது மற்றும் கலப்பு பொருத்தம் என்னவென்று நீங்கள் பன்முறை கண்டுபிடிக்க முயற்சித்தால் மற்றும் அதிலிருந்து இந்த இடது கை பக்கத்தை கணக்கிட நீங்கள் தானாகவே முயற்சிக்கிறீர்கள் மற்றும் நீங்கள் பன்முறை புதுப்பிக்கிறீர்கள் ஆகையால் இது நீங்கள் அழைக்கும் விஷயம் இதுவே ஆகும் இதன் பின்னர் அதாவது நியூட்டன் ராப்சன் முறைக்கு பின்னர் தீர்ப்பதற்காக இந்த சுமை பாய்வு முறை பயன்படுத்தப்படும்போது ஒரு பிணைப்பு தீர்க்கப்படுகிறது அதாவது நீங்கள் இந்த பிணைப்பை தீர்த்துவிட்டீர்கள் நீங்கள் இதை தீர்ந்தவுடன் அனைத்து பஸ் மின்னழுத்தம் நான் என்ன சொல்கிறேன் என்றால் இந்த 2 பஸ்கள் மின்னழுத்த அளவுகள் கோணங்கள் இங்கே தெரிந்தவை கோணங்களும் கூட தெரிந்தவை ஆகும் அதே சமயம் நீங்கள் சுமை பாய்வை தீர்க்கிறீர்கள் சுமை பாய்வை நீங்கள் தீர்த்த பின்னர் Q2 என்னும் இந்த பஸ்ஸில் வினைத்திறன் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அதை நீங்கள் எளிமையாக கண்டுபிடிக்கலாம் ஏனெனில் சுமை பாய்வு ஆய்வுகளின் உண்மையான திறன் மற்றும் வினைத்திறன் உட்செலுத்துதல்கள் அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே சுமை பாய்வு ஆய்வுகளுக்கு பின் சுமை பாய்வு ஒருங்கிணையும்போது Q2 என்னும் வினைத்திறன் உட்செலுத்தல் என்ன என்பதை நீங்கள் தானாகவே கண்டுபிடிக்க முடியும் எனவே ஒருவேளை கட்டுப்படுத்தப்பட்ட வினைத்திறன் உட்செலுத்தல் எதுவாக இருக்கும்போதும் எடுத்துக்காட்டாக ஒருவேளை நான் இதை கட்டுப்படுத்த விரும்பினால் இது உங்களது PQV பஸ் இந்த பஸ் 4 ஒரு PQVபஸ் ஆகும் மற்றும் பஸ் 3 உங்களது PQபஸ் ஆகும் எனவே சுமை பாய்வு ஒருங்கிணைந்தது நீங்கள் உங்களது சுமை பாய்வு தீர்வை பெற்றுவிட்டீர்கள் என்னும் அனுமானித்தால் பின்னர் பஸ் 2 இல் வினைத்திறன் என்று நீங்கள் அழைக்கும் Q2 என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒருவேளை இது உங்களது பஸ் 2 ஆக இருந்தால் வினைத்திறன் உட்செலுத்தல் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஒருவேளை இது உங்களது Q2ஆக இருந்தால் இது உங்களது Q2 ஆனால் நீங்கள் இந்த மின்னழுத்தத்தை ஒரு இணைத்தட மின்தேக்கியைக் கொண்டு கட்டுப்படுத்த விரும்பினால் இதை பாருங்கள் எடுத்துக்காட்டாக இது பஸ் 2 ஆகும் உண்மையில் உங்களிடம் PL2jQL2 என்னும் ஒரு சுமை உள்ளது பின்னர் ஒருவேளை நான் இணைத்தட மின்தேக்கியை இங்கே வைத்தால் எனவே இது உங்களது QCஆகும் பின்னர் இது என்னவாக இருக்கும் பின்னர் இது QCஎன்று நீங்கள் பார்த்தல் இது QCஆகும் எனவே என்னால் இதை வைக்க முடியும் இது QCஆகும் ஏனெனில் இது ஒரு பஸ் 2 இதை QCஎன்று கூறுங்கள் பின்னர் Q2 Q2QC2 QL2 என்னவாக இருக்கும் அதாவது சுமை பாய்வு ஆய்வுகளில் இருந்து இந்த Q2ஐ நீங்கள் பெற்றுள்ளீர்கள் மற்றும் சுமை பாய்வு ஒருங்கிணைந்தது Q2இதை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் அதாவது இது உண்மையில் QC2ஆகும் அதாவது QC2Q2QL2 அதாவது சுமை பாய்வு ஆய்வுகளுக்கு பின்னர் நீங்கள் சுமை பாய்வை பெற்றுள்ளீர்கள் மற்றும் இவைகளுக்கு பின்னர் சுமை பாய்வு ஆய்வுகளுக்கு பின்னர் வினைத்திறன் உட்செலுத்தல் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்காட்டாக நீங்கள் அழைக்கும் இந்த அளவிலான இணைத்தட மின்தேக்கி தேவைப்படுகிறது அதனுடன்கூட இங்கே உங்களிடம் ஏதேனும் வினை சுமை இருந்தால் நீங்கள் அதை கூட்டுங்கள் அந்த கருத்தின்படி மட்டும் மற்றும் அந்த வினைத்திறன் அளவின்படியும் நீங்கள் இங்கே இணைக்க வேண்டும் பின்னர் PQVபஸ் மின்னழுத்த அளவு என்று நீங்கள் அழைக்கும் மின்னழுத்த அளவை உங்களால் பராமரிக்க முடிவதை உங்களால் பார்க்க முடியும் பின்னர் QC2 இன் இந்த மதிப்பை நீங்கள் பெற்றவுடன் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு இயல்பான சுமை பாய்வை எடுத்துக்கொள்ளுங்கள் நமது PQVபஸ்ஸை மறந்துவிடுங்கள் உங்களது பிணையம் என்னவாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றும் அங்கே இந்த அளவு மின்தேக்கி மதிப்பை இணையுங்கள் பின்னர் இந்த மின்னழுத்த அளவு பராமரிப்பில் இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் அதாவது ஒரு தொலைவில் அமைந்துள்ள பஸ் பாரின் மின்னழுத்த அளவை ஒரு முற்றிலும் மாறுபட்ட வேறொரு பஸ்ஸில் இருந்து கட்டுப்படுத்த முடியும் எனவே இது உங்களது P பஸ்ஸை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்பதாகும் அடிப்படையில் ஒரு பஸ் ஆகும் அந்த நாளில் இதனுடன் ஒவ்வொரு பஸ்ஸையும் ஒரு Pபஸ் போல நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நான் முன்னரே சொல்லியிருக்கிறேன் மற்றும் இழப்பு எங்கே குறைந்தபட்சமாக உள்ளது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் எனவே பிணையத்தின் எந்த பஸ் குறைந்தபட்ச இழப்பைக் கொடுக்கிறது என்னும் இந்த ஒரு வரைக்கூறைக் கொண்டு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் மற்றும் அதன்படி சுமை பாய்வு ஆய்வுகளுக்கு பின்னர் Q2 உட்செலுத்தல் என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் கண்டுபிடியுங்கள் பின்னர் இந்த QC2 வின் அளவை கண்டுபிடியுங்கள் அதனால்தான் Q2QC2 QL2 என்று நீங்கள் அழைக்கிறீர்கள் அதாவது QC2Q2QL2என்று இப்பொழுது தான் நாம் கூறினோம் எனவே அந்த பஸ் பாருக்காக இந்த அளவு வினை உட்செலுத்தல் தேவைப்படுகிறது பின்னர் உண்மையில் புதிய கருத்தாக்கங்கள் ஆற்றல் அமைப்பில் வருகின்றன எனவே இந்த P பஸ் மற்றும் PQV பஸ்ஸின் கருத்தாக்கங்களும் கூட வருகின்றன எனவே அதனால்தான் குறைந்தது ஜேகோபியன் மேட்ரிக்ஸ் உருவாக்கத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் எனவே சுமை பாய்வு ஆய்வுகள் பகுதிக்காக ஏறக்குறைய இங்கே முடிவடைகிறது எனவே இதில் நாம் காஸ் சேடெல் முறை பின்னர் நியூட்டன் ராப்சன் முறை மற்றும் தொடர் பாய்வுகள் போன்ற இழப்புக்காக தேவையான வருவித்தல் மற்றும் ஒரு குழாய் மாற்றும் மின்மாற்றிகளுக்காக பை சமான மாதிரியில் உள்ள தொடர் கிளை இழப்புகள் மற்றும் இந்த Pமற்றும் PQVபஸ் ஆகிய அனைத்தையும் பார்க்க நாம் முயற்சித்தோம் மற்றும் உங்களுக்கு சிறந்த யோசனை கிடைக்கும் வழியில் குறிப்பிட்டிருந்த சில பன்முறை படிகளை படிப்படியாக அந்த பிணையங்களை எவ்வாறு தீர்ப்பது என்னும் எடுத்துக்காட்டையும்கூட படித்தோம் மற்றும் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் வகுப்பறை படிப்பிற்கு பெரிய கணக்கு ஆகும் நியூட்டன் ராப்சன் முறைக்கு சாத்தியமில்லை ஏனெனில் உங்களுக்கு கணினி தேவை மற்றும் நீங்கள் குறியீட்டிற்கு செல்ல வேண்டும் ஆனால் நாம் 3 பஸ் கணக்குகள் வரை சென்றுள்ளோம் அதன்படி அதை தீர்க்கவும் நாம் முயற்சித்தோம் எனவே சுமை பாய்வு ஆய்வு முடிந்துவிட்டது நாம் அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்றால் நாம் உகந்த அமைப்பு செயல்முறைக்கு செல்ல போகிறோம் அது உங்களது பொருளாதார சுமை அனுப்புகை ஆகும் சிறிது நொடிகளுக்கு இருங்கள் சில நொடிகளுக்கு இருங்கள் இப்பொழுது இந்த உகந்த அமைப்பு செயல்முறையில் கூட பல விஷயங்கள் உள்ளன ஆனால் வகுப்பறை படிப்பிற்கு தேவையான அளவு வரை என்னென்ன சாத்தியமோ அதுவரை நாம் செல்வோம் எனவே திறமைமிக்க மற்றும் உகந்த பொருளாதார செயல்முறை மற்றும் மின்திறன் உற்பத்தி செய்யும் அமைப்பின் திட்டமிடுதல் மின்திறன் தொழில்துறையில் முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது ஏனெனில் இந்த உகந்த அமைப்பு செயல்முறை ஒரு பொருளாதார சுமை அனுப்புகை திறன் அமைப்பின் மிக முக்கிய பகுதி ஆகும் எனவே அமைப்பின் உகந்த செயல்முறை பொருளாதார செயல்முறை அமைப்பு பாதுகாப்பு மற்றும் சில புதைபடிம எரிபொருள் ஆலைகளில் உமிழ்வுகள் ஆகியவற்றை கருத்தில் கொள்வது போன்றது எனவே பல விஷயங்கள் அங்கே உள்ளன இது ஒரு வகுப்பறை பயிற்சிப்பாடமாக இருப்பதால் நாம் அடிப்படையான விஷயத்தை மட்டுமே கருத்தில்கொள்ள போகிறோம் எனவே அமைப்பு பாதுகாப்பு அல்லது சில புதைபடிம எரிபொருள் ஆலைகளின் உமிழ்வுகள் இந்த அனைத்து விஷயங்களும் பார்க்க முடியாது இது முதுகலை நிலை அல்லது ஆராய்ச்சி நிலைக்கு கூட செல்லும் எனவே நாம் உகந்த அமைப்பு செயல்முறை மற்றும் பொருளாதார சுமை அனுப்புகைக்கு எவ்வாறு செல்ல முடியும் என்னும் அனைத்து அடிப்படை விஷயங்களையும் பார்ப்போம் எனவே இந்த வழியில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால் அடிப்படையில் ஒரு உகந்த அமைப்பு செயல்முறை இந்த விஷயம் அடிப்படையில் உங்களிடம் அனல் சக்தி புள்ளி இருக்கும்போது அணு சக்தி புள்ளி அங்கே மற்றும் சில சமயம் நீர் வெப்ப ஒருங்கிணைப்பு கணக்கு வேறொரு உகந்த செயல்பாட்டு கணக்கு பகுதி ஆகும் அதாவது நீங்கள் இந்த நீர்வெப்ப அமைப்பை கொண்டுள்ளீர்கள் இந்த பாடத்திட்டம் கவனிக்கப்படும் வரை நீர்வெப்ப ஒருங்கிணைப்பு கூட நாம் கருத்தில் கொள்ள போவதில்லை ஏனெனில் இதுவும் கூட முதுகலை அளவிற்கு செல்கிறது எனவே குறைந்தபட்ச செலவில் மின் உற்பத்தியை கட்டுப்படுத்தும் வேறொரு காரணி செலுத்த இழப்பு ஆகும் எனவே இது வேறொரு காரணி ஆகும் ஏனெனில் ஒரு மின் பிணையத்திற்காக செலுத்த இழப்பு சிறுமமாக்கம் பல மாறிலிகளுக்கு உட்பட்டுள்ளது எனவே அதுவும் கூட மின் உற்பத்தியை கட்டுப்படுத்தும் வேறொரு காரணி ஆகும் எனவே எடுத்துக்காட்டாக மிக திறமைமிக்க உற்பத்தி செய்யும் அமைப்பு குறைந்தபட்ச செலவுக்கு உத்தரவாதம் அளிக்காது ஒருவேளை மிக திறமைமிக்க மின்னியற்றி எரிபொருள் விலை மிக அதிகமாக இருக்கும் ஏதேனும் ஒரு இடத்தில இருந்தால் அந்த விஷயத்தில் அது குறைந்தபட்ச செலவுக்கு உத்தரவாதம் அளிக்காது இதேபோல சுமை மையத்திலிருந்து தொலைவில் தொழிற்கூடம் அமைந்திருந்தால் செலுத்த இழப்பு அதிகமாக இருக்கலாம் ஒருவேளை உங்களது மின் நிலையம் அலைபரப்பும் நிலையத்திலிருந்து மிக தொலைவில் அமைந்திருந்தால் அந்த விஷயத்தில் பிணையத்தின் மின் இழப்பு அதாவது செலுத்த இழப்பு அதிகமாக இருக்கும் நிலையம் சிக்கனமற்றதாகிவிடும் எனவே பல பிரச்சனைகள் உள்ளன ஆகையால் அடிப்படை குறிக்கோள் என்பது மொத்த செயல்பாட்டு செலவு குறைந்தபட்சமாக இருக்கும் வகையில் பல்வேறுபட்ட ஆலைகளின் உருவாக்கத்தை தீர்மானிப்பது ஆகும் எடுத்துக்காட்டாக நீங்கள் அனல்மின் நிலையத்தை எடுத்துக்கொண்டால் அந்த உற்பத்தியாளர் அவைகளின் உற்பத்தி செய்யும் அலகுகளின் விலை பண்புகளை வழங்குகின்றனர் எனவே அதன்படி மொத்த சுமை தெரியும் எனவே உற்பத்தியை மின்னியற்றிகளுக்கு மத்தியில் பகிர்ந்தளிக்க வேண்டும் ஏனெனில் சுமை உற்பத்தி செய்தல் சுமை கூட்டல் இழப்புகளுக்கு இணையாக எரிபொருள் விலை குறைந்தபட்சமாக இருக்கும் வகையில் இருக்க வேண்டும் எனவே இது செயல்பாட்டு விலை ஆகும் எனவே இங்கே அடிப்படையில் எதை பார்க்க முயற்சிக்க வேண்டும் என்றால் எரிபொருள் செலவின் சிறுமமாக்கல் ஆகும் இதுவே உகந்த அமைப்பு செயல்பாட்டின் குறிக்கோள் ஆகும் எனவே பொருளாதார அனுப்புகை கணக்கின் உருவாக்கம் எடுத்துக்காட்டாக மின்னியற்றியின் செயல்பாட்டின் மொத்த விலை எரிபொருள் விலை தொழிலாளர் விலை மற்றும் பராமரிப்பு செலவை உள்ளடக்கியது ஆனால் எளிமைக்காக மாறி விலை என்று கருதப்படுவது எரிபொருள் விலை மட்டுமே ஆகும் எனவே என்ன செய்வது என்றால் இந்த தொழிலாளர் மற்றும் பராமரிப்பு செலவுகள் கருதப்படுவது இல்லை இந்த பயிற்சிப்பாடங்களுக்காக எரிபொருள் செலவு என்னும் மாறி செலவு மட்டுமே கருதப்படும் இப்பொழுது அனல்மின் மற்றும் அணு சக்தி நிலையங்களுக்கு எரிபொருள் செலவு மிகவும் முக்கியமானது ஆகும் எனவே அனல்மின் மற்றும் அணுசக்தி நிலையங்களுக்கு எரிபொருள் செலவு முக்கியமானது கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு உற்பத்தி செய்யும் பிரிவுகளுக்கும் எரிபொருள் செலவு வளைகிறது என்று அனுமானிக்கப்பட்டுள்ளது ஏனெனில் உற்பத்தியாளர் உண்மையில் இவற்றை கொடுக்கின்றனர் எனவே இந்த விலை பண்பு தெரிந்தது என்று கூட அனுமானிக்கப்பட்டுள்ளது எனவே ஒரு உற்பத்தி செய்யும் பிரிவின் எரிபொருள் செலவு வளைவு உள்ளீட்டு ஆற்றல் வீதத்தை குறிக்கிறது அது Fiஆகும் அதன் அலகு MKcalhrஆகும் எனவே உள்ளீட்டு ஆற்றல் வீதம் மணிக்கு மெகா கிலோ கலோரி அல்லது மணிக்கு பயன்படுத்தப்பட்ட எரிபொருளின் விலை அடைப்புக்குறிக்குள் Ci என்று நாம் பயன்படுத்துகிறோம் இது மணிக்கு ரூபாய் ஆகும் ஒரு மின்னியற்றி திறன் வெளியீட்டின் செயலாக இந்த வழியில் இறுதியாக நீங்கள் Ciக்கு வருகிறீர்கள் எனவே Pgi மின்னியற்றி வெளியீட்டின் செயலாக இந்த வளைவை சோதனைரீதியாக பெற முடியும் அதாவது உற்பத்தியாளரிடமிருந்து நீங்கள் இந்த வளைவை பெறுவீர்கள் மற்றும் இது நமக்கு தெரியும் என்று நாம் அனுமானித்துள்ளோம் எளிமைக்காக ஒவ்வொரு உற்பத்தி செய்யும் பிரிவும் மின்னியற்றி டர்பைன் நீராவி உற்பத்தி செய்யும் பிரிவு அடைப்புக்குறிக்குள் கொதிகலன் உலை என்று எழுதப்பட்டுள்ளது மற்றும் அதனுடன் தொடர்புடைய துணை உபகரணங்களை கொண்டுள்ளதாக அனுமானிக்கப்பட்டுள்ளது எனவே படம் ஒன்றில் எரிபொருள் செலவு வளைவில் ஒரு எரிபொருள் செலவின் தோராயமாக்கல் காட்டப்பட்டுள்ளது இது படம் ஒன்று இது Ci அதாவது மணிக்கு ரூபாய் அல்லது இது Fi ஆகும் இது மணிக்கு மெகா கிலோ கலோரி ஆகும் இந்த வழியில் இது உள்ளீட்டு ஆற்றல் வீதம் ஆகும் நீங்கள் Ci மணிக்கு ரூபாய் அல்லது Fi மணிக்கு மெகா கிலோ கலோரி இவற்றில் ஒன்றை வைக்கலாம் ஆனால் பின்னர் அடிக்கடி Ciஐ பயன்படுத்துவதை பார்க்கலாம் மற்றும் இது அந்த மின்னியற்றி உற்பத்தி செய்யும் மெகாவாட் மினிமம் இது குறைந்தபட்சத்தை தாண்டி குறைவாக செல்ல முடியாது அல்லது இது மெகாவாட் மேக்சிமம் ஆகும் எனவே இது Pg இந்த x அச்சு PgiMWமற்றும் இது இந்த ஒன்று ஆகும் எனவே MWmin நான் என்ன சொல்கிறேன் என்றால் இந்த ஒன்று மின்னியற்றியின் குறைந்தபட்ச சுமை ஆகும் இதற்கு கீழே இது சிக்கனமற்றது மற்றும் அல்லது தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமற்றது மற்றும் மெகாவாட் மேக்ஸ் என்பது வெளியீட்டு வரம்பு ஆகும் இது இதனுடைய வெளியீட்டு வரம்பு ஆகும் எனவே அடுத்தது என்னவென்றால் எரிபொருள் செலவு வளைவின் வடிவம் ஆகும் இந்த ஒன்று ஆகும் எரிபொருள் செலவு வளைவின் வடிவம் மேல்நோக்கி குவிந்துள்ளது இது வெப்ப வீத வளைவின் அடிப்படையில் புரிந்துகொள்ள படலாம் இந்த வளைவின் தோராயமான வடிவம் படம் 2 இல் உள்ளது இது வெப்ப வீத வளைவு ஆகும் இதன் அர்த்தம் இங்கே எழுதப்பட்டுள்ளது 100 க்கு 0 86 ஆகும் இதை நான் விளக்குகிறேன் எனவே இது PgiMW ஆகும் மற்றும் இது வெப்ப வீதம் ஆகும் அதாவது HiPgi என்று நாம் அழைக்கிறோம் இது MkCalMWHr ஆகும் எனவே வளைவு கொடுக்கும் இது HiPgi ஆகும் ஒரு மெகாவாட் மணி நேரம் மின் ஆற்றல் எரிபொருளை எரிப்பதனால் செலுத்தப்பட்ட மெகா கிலோ கலோரி வெப்ப ஆற்றல் உற்பத்தி செய்யும் பிரிவு இந்த வளைவின் குறைந்தபட்ச புள்ளியில் மிகவும் திறன்மிக்கதாக இருக்கும் நான் என்ன சொல்கிறேன் என்றால் இந்த வளைவின் இந்த குறைந்தபட்ச புள்ளியில் எடுத்துக்காட்டாக இங்கே வையுங்கள் இது இங்கே இருக்கட்டும் குறிப்பிடத்தக்க அதிகபட்ச ஒட்டுமொத்த திறன் 34 முதல் 39 சதவிகிதம் என்னும் அளவில் வேறுபடுகிறது இப்பொழுது 100 சதவிகித மாறுதலுக்காக வெப்ப வீதம் தோராயமாக ஒரு மெகாவாட் மணிநேரத்துக்கு 0 86 மெகா கிலோ கலோரி ஆகும் இது 100 சதவிகித மாறுதல் ஆகும் ஒரு மெகா கிலோ கலோரி 1 164 மெகாவாட் மணிநேரத்துக்கு இணையாக இருப்பதை குறித்துக்கொள்ளுங்கள் இது நீங்கள் மாற்றும் சமான வெப்பம் ஆகும் எடுத்துக்காட்டாக படம் 2 இல் ஒருவேளை 100 மெகாவாட்டுக்கு இது 100 மெகாவாட்டை உற்பத்தி செய்கிறது என்றால் மற்றும் 1 மணி நேரத்துக்கு செயல்படுகிறது என்றால் 100 மெகாவாட் பெருக்கல் 1 எனவே 100 மெகாவாட் மணிநேரம் அதற்கு எவ்வளவு வெப்பம் உற்பத்தி ஆகி இருக்கும் அது ஒரு மெகாவாட் மணிநேரத்துக்கு 0 86 மெகா கிலோ கலோரி ஆகும் எனவே இந்த ஒன்று இது Pg100 MW ஆக இருந்தால் மற்றும் ஒரு மணிநேரத்துக்கு இது உற்பத்தி செய்கிறது என்றால் ஆகையால் MWh100×1100 MWh மற்றும் இந்த வெப்ப வீதம் 0 86 MkCalMWHr என்று கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த 100 MWh உற்பத்திக்கு இது 0 86×10086 MkCal ஐ கொடுக்க வேண்டும் எனவே இதுவே அதன் பொருளாகும் அதாவது படம் 2 இல் Pg100 MW பின்னர் HiPgi தொடர்புடைய வெப்ப வீதம் 0 86 MkCalMWHr ஆகும் இங்கே மெகாவாட் மணிநேரம் என்று நான் எழுதியுள்ளேன் எனவே ஒரு மணி நேரத்தில் மின்னாற்றல் 100 MWh ஆக இருக்கும் எனவே இது இப்படி இருக்கிறதென்றால் அதாவது 1 நிமிட வெப்ப உள்ளீட்டு ஆற்றல் வீதம் அங்கே உள்ளது அதனால் 100 MW ஆற்றலை தக்கவைக்க 86 MkCalhr வெப்ப உள்ளீட்டு ஆற்றல் வீதம் தேவைப்படுகிறது அதுவே அதற்க்கு அர்த்தமாகும் இப்பொழுது பொதுவாக வெப்ப உள்ளீட்டு ஆற்றல் வீதம் அதாவது FiPgi இந்த சூத்திரத்தினால் கண்டுபிடிக்கப்படுகிறது Fi என்பது Pgi இன் ஒரு செயலாக இருந்தால் FiPgiPgi HiPgi ஆகும் இது Pgi ஆகும் உண்மையில் மூன்று கட்ட ஆற்றல் மெகாவாட் HiPgi வெப்ப வீதம் ஒரு மெகாவாட் மணிநேரத்துக்கு மெகா கிலோ கலோரி மற்றும் FiPgiஉள்ளீட்டு ஆற்றல் வீதம் ஒரு மணிநேரத்துக்கு மெகா கிலோ கலோரி என்று நான் கூறியுள்ளேன் எனவே இது FiPgiPgi HiPgi இன் சாயல் ஆகும் இப்பொழுது எரிபொருளின் விலை k RsMkCal ஆக இருக்கட்டும் பின்னர் உள்ளீட்டு எரிபொருள் விலை CiPgik FiPgikPgi HiPgi இது சமன்பாடு 2 ஆகும் எனவே படம் 2 இன் வெப்ப வீத வளைவு இந்த வடிவத்தில் தோராயமாக்கப்படலாம் எனவே நாம் HiPgiiPgiiiPgi இதை அனுமானிக்கிறோம் அல்லது தோராயமாக்குகிறோம் இது சமன்பாடு 3 ஆகும் இதில் i i மற்றும் i ஆகியவை பாசிட்டிவ் குணகங்கள் ஆகும் i i மற்றும் i ஆகியவற்றின் மதிப்புகள் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இப்பொழுது இந்த HiPgi இது சமன்பாடு 3 ஆகும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இங்கே நீங்கள் சமன்பாடு 3 இல் இருந்து HiPgi இதை இங்கே சமன்பாடு 2 இல் பதிலீடு செய்ய வேண்டும் பின்னர் கொஞ்சம் இருங்கள் பின்னர் சமன்பாடு 2 மற்றும் 3 இல் இருந்து CiPgikikiPgikiPgi2 ஆகிறது என்று நான் எழுதுகிறேன் அல்லது CiPgiaibiPgidiPgi2 என்று உங்களால் எழுத முடியும் இதில் aiki bik i மற்றும் diki ஆகும் எனவே இந்த ஒன்றிற்கான எரிபொருள் விலை வளைவின் சாய்வு அதாவது dCidPgi என்பது கூடுதல்முறை எரிவாயு விலை ICi என்று அழைக்கப்படுகிறது மற்றும் இது RsMWhஇல் வெளிப்படுத்தப்படுகிறது அதாவது சமன்பாடு 4 இன் வகைக்கெழுவை நீங்கள் எடுத்தால் பின்னர் dCidPgiICibi2diPgi என்பதை நீங்கள் பெறுவீர்கள் இது சமன்பாடு 5 ஆகும் எனவே எரிபொருள் விலை வளைவு CiPgi இன் இருபடித்தான தோராயமாக்கலின் காரணமாக சமன்பாடு 5 நேரியல் ஆகிறது ஆனால் நீங்கள் முப்படி வளைவு தோராயமாக்கலை எடுத்தால் பின்னர் இது இருபடித்தான CiPgi ஆகும் ஆனால் பொதுவாக CiPgi இன் இருபடித்தான தோராயமாக்கல் போதுமான அளவு சரியாக உள்ளது எனவே அடுத்ததாக நாம் ஒரு சிறிய எடுத்துக்காட்டைக் கொண்டு தொடங்குவோம் எனவே ஒரு 50 மெகாவாட் எரிபொருள் எரிந்ததின் வெப்ப வீதத்தை உற்பத்தி செய்யும் பிரிவு பின்வருமாறு அளவிடப்படுகிறது என்று கொடுக்கப்பட்டுள்ளது இது 25 சதவிகிதம் மதிப்பீடு ஆகும் இது ஒரு மெகாவாட் மணி நேரத்துக்கு பத்து மெகா கலோரி தேவைப்படுகிறது 40 சதவிகிதம் மதிப்பீடு ஒரு மெகாவாட் மணி நேரத்துக்கு 8 6 மெகா கிலோ கலோரி மற்றும் 100 சதவிகிதம் மதிப்பீடு ஒரு மெகாவாட் மணி நேரத்துக்கு 8 மெகா கிலோ கலோரி மற்றும் நாம் இந்த எரிபொருளின் விலையை ஒரு மெகா கிலோ கலோரிக்கு 4 ரூபாய் என்று எடுத்துள்ளோம் உண்மையில் இது கொஞ்சம் உயர்வாக இருக்கும் ஆனால் இது ஒரு வகுப்பறை பயிற்சிப்பாடம் ஆகும் எனவே சில மதிப்பு ஒரு மெகா கிலோ கலோரிக்கு 4 ரூபாய் என்று எடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் C ஐ கண்டுபிடிக்க வேண்டும் b என்பது 100 சதவிகிதம் சுமை நாற்பது சதவிகிதம் சுமை மற்றும் 25 சதவிகிதம் சுமை இருக்கும் பொது எரிபொருள் விலையை கண்டுபிடிக்க வேண்டும் c என்பது கூடுதல்முறை விலை அது dCidPgi ஆகும் மற்றும் d என்பது 51 மெகாவாட்டை கொடுக்க எரிபொருளின் விலை ஆகும் எனவே நீங்கள் செய்ய வேண்டியவை இவைகளே ஆகும்